கேட் டிரைவ் தொடர்பாக சில நடைமுறை விஷயங்களை இப்போது உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன் DC DC மாற்றியின் சக்தி குறைகடத்தி சுவிட்சுகளின் கேட் டிரைவ் ஆனது PV மூலத்தை லோடு R0 உடன் இணைக்கிறது PV தொகுதி மற்றும் DC DC மாற்றி ஆகியவற்றைக் கவனியுங்கள் நான் இப்போது ஒரு பக் மாற்றியாக எழுதப் போகிறேன் வேறு எந்த மாற்றியையும் நீங்கள் இந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் இப்போது இந்த இரண்டும் ஒரே புள்ளியை தான் குறிக்கிறது மற்றும் இது சுவிட்ச் ஆகும் எனவே பொதுவாக நான் சத்தி குறைக்கடத்தி சுவிட்சை BJT ஆக குறிப்பிடுகிறேன் BJT ஆனது கேட் பின் உடன் வெளியே ஒட்டிக் கொண்டுள்ள கேட் லைனுடன் இணைந்துள்ளது ஆனால் உண்மையில் இது டிரைவோடு சேர்ந்து சுற்றில் சம்பந்தப்படுகிறது இப்போது எடுத்துக்காட்டாக இந்த NPN டிரான்சிஸ்டரைக் கவனியுங்கள் எமீட்டரை பொறுத்து பேஸ் டிரைவ் வழங்கப்படுகிறது இப்போது அது MOSFET ஆக இருந்தால் கேட் டிரைவ் மூலத்தை பொறுத்து வழங்கப்பட்டிருக்கும் நீங்கள் BJT ஐ எங்கு பயன்படுத்தினாலும் MOSFET அல்லது IGBT ஐ கூட பயன்படுத்தலாம் இப்போது இந்த BJT ஒரு கேட் டிரைவ் சுற்றின் மூலம் இயக்கப்படுகிறது மற்றும் எமீட்டரை பொறுத்து பரிந்துரைக்கப்படுகிறது எமீட்டரை பொறுத்து பேஸ்க்கு ட்ரைவ் வழங்கப்படுகிறது ஏனெனில் இந்த எமிட்டர் புள்ளி ஒரு முனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது மாறுபடும் பொட்டன்ஷியல் ஆகும் எனவே சில தருணங்களில் டையோடு இணைக்கப்படுகிறது அப்போது இது பூஜ்ஜியமாகும் சக்தி சுவிட்ச் சில நேரத்தில் இணைப்பில் இருக்கும் போது இது vT இல் உள்ளது எனவே இந்த பொட்டன்ஷியல் பொருத்தமானதாக இல்லை இந்த எமீட்டரை பொறுத்தவரையில் கேட் டிரைவ் மட்டுமே ரெஃபரன்ஸ் என்பதை நீங்கள் காண வேண்டும் மேலும் டிரைவின் இந்த பகுதி சுற்றின் பகுதியிலிருந்து தனிமை படுத்தப்பட்டுள்ளது இந்த சுற்றின் பகுதி சுற்றின் தரையை பொறுத்து ரெஃபரன்ஸ் செய்யப்படுகிறது எனவே PWM சிக்னலை சரியான முறையில் கேட்டுக்குள் செலுத்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி மற்றும் சுற்று பகுதி உங்களுக்குத் தேவைப்படும் இப்போது சுற்று டிரைவின் இந்த பகுதியில் மின்சாரம் இருக்கும் அவை பிடிபடும் வகையில் குறிப்பிடப்படுகின்றன உதாரணமாக சுற்றின் ஒரு பகுதியை இப்போது காண்பிக்கிறேன் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட கேட் டிரைவ் ஒரு BJTயை டிரைவ் செய்கிறது மற்றும் அநேகமாக இது ஒரு MOSFET ஆகும் இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கேட் டிரைவ் சுற்றின் மாதிரி சுற்று இது தனிமைப்படுத்தப்பட்ட மின்மாற்றி ஆகும் நீங்கள் இங்கே மின்மாற்றியை காண்கிறீர்கள் இந்த QP என்பது சக்தி BJT இதன் வழியாக சக்தி மின்னோட்டம் பாயும் மற்றவை அனைத்தும் கேட் டிரைவ் சுற்று ஆகும் கேட் டிரைவ் சுற்றின் இந்த பகுதி மின்மாற்றியின் இரண்டாம் நிலை ஆகும் கேட் டிரைவ் சுற்றின் இந்த பகுதி மின்மாற்றியின் முதல் நிலை ஆகும் இப்போது இந்த புள்ளியை கவனியுங்கள் இது PWM தொகுதியில் உள்ள இன்புட் பாயிண்ட் கனெக்சன் ஆகும் இது ஒரு PWM IC க்குள் இருக்கலாம் அல்லது மைக்ரோகண்ட்ரோலரின் IO போர்ட்டிலிருந்து வரக்கூடும் இப்போது இது உயரும்போது Vb உயர்கிறது பேஸ் Q2 கான டிரைவ் உள்ளது மற்றும் Q2 நிறைவுருவதற்காக R5 மற்றும் R6 வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆகவே Q2 நிறைவுருவாகும் மற்றும் மவுஸ் கர்சரால் குறிக்கப்படும் இந்த புள்ளி தரையுடன் உடன் இணைக்கப்படும் பின்னர் முழு VCCயும் முதல் நிலை வைண்டிங்கிற்கு இடையே டாட் உடன் நேர்மறையாக தோன்றும் டையோடு இருப்பதால் இந்த பகுதி சுற்றுக்கு வெளியே உள்ளது இப்போது இந்த பகுதியிலுள்ள டாட் நேர்மையானதாக இருக்கும் இது டையோடை பார்வேர்ட் பயஸ் செய்கிறது இந்த டையோடு பார்வேர்ட் பயஸ் ஆக இருக்கும்போது Q1 PNP டிரான்சிஸ்டர் காரணமாக அழைக்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது மேலும் இது R1 வழியாகபாய்ந்து QP இன் பேஸ் க்கு சென்று QP ஐ இயக்குகிறது R2 C அடிப்படையில் ஒரு வேகத்தை அதிகரிக்கும் சுற்று இது இயங்கும் போது C இயக்கப்படுவதற்கு ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக இருக்கும் R1உடன் ஒப்பிடும்போது R2 மிகச்சிறியது எழுச்சி மின்னோட்டம் இதன் வழியாக பாய்ந்து QP இன் இயக்க செயல்முறையை வேகப் படுத்துகிறது இந்த பகுதி கூட இல்லை என்றாலும் அது வேலை செய்யும் ஆனால் அது மெதுவாக இயக்கப்படும் இப்போது இது குறையும் போது Vb குறைவாகும் Q2 அணைந்துவிடும் பேஸ் சார்ஜஸ் மறுசீரமைக்கப்பட்டு R6 வழியாக செல்லும் மற்றும் இது அணைக்கப்பட்டால் போலாரிடி தலைகீழாக மாறும் இது எதிர்மறையாகிறது இது நேர்மறையாக மாறும் மேலும் காந்த ஆற்றலானது இதன் வழியாக சுற்றி வருகிறது எனவே இதேபோல் இங்கே இது நேர்மறை என்பதைப் பொறுத்து எதிர்மறை ஆகும் மற்றும் இந்த டையோடு D1 ரிவர்ஸ் பயஸ் ஆகி படத்திற்கு வெளியே இருக்கும் இந்த பேஸ் அதன் கலெக்டருடன் R3 மூலம் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே பொட்டன்ஷியல் பூஜ்ஜியமாகும் மின்தேக்கி காரணமாக இங்கே இந்த பொட்டன்ஷியல் நேர்மறையாக உள்ளது இது Q1 ஐ இயக்கும் மற்றும் அங்கே மறுசீரமைக்கப்பட்ட பேஸ் மின்னோட்டம் இதன் வழியாக சென்று QP ஐ அணைக்கும் குறிப்பிட்ட பேஸ் டிரைவ் தனிமைப்படுத்தப்பட்ட பேஸ் டிரைவ் எவ்வாறு செயல்படும் நிச்சயமாக நீங்கள் இதை ஒரு MOSFET ஆகவும் மாற்றலாம் இந்த பேஸ் டிரைவ் தான் கேட் டிரைவாக மாற்றப்பட்டுள்ளது ஏனெனில் இது இப்போது MOSFET இன் கேட்டை இயக்குகிறது எனவே இது N சேனல் MOSFET எனவே இது ட்ரெயின் இதுதான் கேட் இது மூலம் ஆகும் மற்றும் MOSFET இன் மூலத்தை பொறுத்து கேட் டிரைவ் வழங்கப்படுகிறது BJT காக நாம் பார்த்த சுற்றை போலத்தான் இதுவும் இருக்கும் நான் வேகத்தை அதிகரிக்கும் மின்தடை மற்றும் மின்தேக்கியை அகற்றிவிட்டேன் காரணம் என்னவென்றால் MOSFET க்குள் இயல்பாகவே கேட்டுக்கும் மூலத்திற்கும் இடையில் மின்தேக்கி உள்ளது மற்றும் அது ஒரு வேகத்தை அதிகரிக்கும் சுற்றாக செயல்படும் எனவே Vg உயரும்போது Vg தற்போது PWM தொகுதியில் இருந்து PWM IC அல்லது ஒரு மைக்ரோகண்ட்ரோலரின் IO போர்ட்டிலிருந்து வருகிறது மேலும் Vg அதிகமாக இருக்கும்போது Q2 இயக்கத்தில் உள்ளது இது தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் VCC முழுவதும் முதல் நிலைக்கு இடையே கிடைக்கும் டாட் நேர்மற டாட் நேர்மறை டையோடு D1 மற்றும் D2 பார்வேர்ட் பயஸ் ஆக இருக்கும் பின்னர் இது R1 வழியாக பாய்கிறது மற்றும் அந்த நேரத்தில் மின்தேக்கி ஷார்ட் ஆக இருக்கும் மேலும் இதன் வழியாக எழுச்சி மின்னோட்டம் பாய்வது செயல்படுத்துகிறது பின்னர் விரைவாக மின்தேக்கியை சார்ஜ் செய்கிறது எனவே கேட் மூல மின்னழுத்தம் கட்டமைக்கப்பட்டு QP ஐ இயக்குகிறது இப்போது இது குறைவாகும் போது Vgயும் குறைகிறது இதனால் Q2 அணைக்கப்படும் அங்கு போலாரிட்டி தலைகீழாக உள்ளது மேலும் காந்த ஆற்றல் ஆனது R4 மற்றும் Df வழியாக சுற்றிவரும் இங்கே இந்த டாட் மறுமுனையை பொறுத்து எதிர்மறையானது டையோடு D1 அணைத்து வைக்கப்பட்டுள்ளது இந்த R3 இங்கே தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் D2 அணைத்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கேட் மூல மின்தேக்கி Q1 வழியாக டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த வழியில் MOSFET கேட் டிரைவ் சுற்று தனிமைப்படுத்தப்பட்ட கேட் டிரைவ் சுற்று ஒரே மாதிரி செயல்படுகிறது ஒரு தனிமைப்படுத்தும் மின்மாற்றிக்கு பதிலாகவும் தனிமைப்படுத்தும் மேக்னெட்டிக்கு பதிலாகவும் தனிமைப்படுத்தும் ஆப்டோகப்லரும் உள்ளது ஒரு தனிமைப்படுத்தும் ஆப்டோகப்லரை உதாரணத்திற்கு காண்பிக்கிறேன் இங்கே ஒரு தனிமைப்படுத்தும் ஆப்டோகப்லர் எடுத்துக்காட்டாக உள்ளது இது ஒரு ஆப்டோகப்லர் இது முதல் நிலை பகுதியில் ஒரு டையோடையும் மற்றும் இரண்டாம் நிலை பகுதியில் ஒரு டிரான்சிஸ்டர் Q4 யும் கொண்டுள்ளது டிரான்சிஸ்டர் லைட் எமீட்டர் டையோடால் தூண்டப்படுகிறது எனவே இப்போது Vg உயரும்போது அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள PWM தொகுதியும் உயரும் இந்த டையோடு வழியாக மின்னோட்டம் பாய்கிறது இது லைட்டை எமிட் செய்து மற்றும் Q4 ஐ தூண்டுகிறது மற்றும் Q4 இயக்கப்பட்டு மற்றும் இது தரையுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே இங்கே இந்த பொட்டன்ஷியல் தரையுடன் இணைக்கப்படும் மேலும் அதனால் Q3க்கு பேஸ் டிரைவ் கிடைக்காது மற்றும் Q3 அணைக்கப்படும் எனவே Q3 அணைக்கப்பட்டிருந்தால் நான் மவுஸ் கர்சரைக் காண்பிக்கும் இந்த புள்ளி அதிகமாக இருக்கும் ஏனெனில் VCC இந்த இடத்திற்கு வரும் மற்றும் Q1 க்கு பேஸ் டிரைவ் இருக்கும் Q1 என்பது NPN Q2 என்பது PNP ஆகும் Q1 க்கு பேஸ் டிரைவ் இருக்கும் Q2 க்கு அல்ல எனவே Q1 இயங்கும் ஆகையால் VCC இது போன்றது மின்னோட்டம் இதன் வழியாக பாயும் QP இன் கேட் அல்லது மூல மின்தேக்கியை சார்ஜ் அப் செய்யும் மற்றும் QP ஐ இயக்கும் எனவே Vg அதிகமாகும்போது QP இயங்கும் Vg குறையும்போது டையோடில் மின்னோட்டம் பாயாது ஒளி மூலம் இருக்காது எனவே Q4 அணைக்கப்படும் இங்கே இந்த பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும்R7 R5 வழியாக Q3 க்கு பேஸ் டிரைவ் இருக்கும் Q3 இயங்கும் மற்றும் Q3 இயக்கத்தில் உள்ளதால் Q3 இன் கலெக்டர் குறைவாக இருக்கும் இது தரையுடன் இணைக்கப்படும் மற்றும் Q1 அணைத்து வைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் இப்போது அந்த நிலையில் கேட் மூல மின்தேக்கிக்கு இடையேயான பொட்டன்ஷியல் Q2 வை இயக்குகிறது மற்றும் Q2 வழியாக இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் செய்யப்படும் எனவே QP இயங்கும் எனவே இது MOSFET ஐப் பயன்படுத்தி ஆப்டோகப்பிள்ட் கேட் டிரைவிற்கான எடுத்துக்காட்டு ஆகும் மேலும் டிரான்சிஸ்டர் BJTக்கு ஆப்டோகப்பிள்ட் கேட் டிரைவையும் பயன்படுத்தலாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் முதல் நிலை பக்கத்தில் இந்த சுற்று அனைத்தும் பவர் சப்ளை கொண்டிருக்கும் அது தரையை ரெஃபரன்ஸ் செய்யும் வகையில் அமைந்திருக்கும் இதை இந்த குறியீடு வடிவத்தில் காண்பிக்கலாம் இங்கு தனிமைப்படுத்தப்பட்ட மின்மாற்றி கேட் டிரைவைப் போலில்லாமல் இரண்டாம் நிலை பக்கத்தில் பவர் சப்ளை தேவைப்படுகிறது இந்த தனிமைப்படுத்தப்பட்ட மின்மாற்றி கேட் டிரைவில் சக்தி மாற்றப்படுகிறது இரண்டாம் நிலை பக்கத்தில் பவர் சப்ளை தேவையில்லை ஆனால் தனிமைப்படுத்தப்பட்ட ஆப்டோகப்பிள்ட்டில் தகவல் மட்டுமே மாற்றப்படுகிறது இரண்டாம் நிலை பக்கத்திலும் பவர் சப்ளை தேவைப்படுகிறது அது தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் மற்றும் முதல் நிலை பக்கத்தில் உள்ளவற்றிலிருந்து வேறுபட்டும் இருக்கவேண்டும் எனவே கூடுதல் சுற்று தேவைப்படுகிறது அதன்பின் மட்டுமே டிரைவ் பகுதி இயக்கப்படும் எனவே இதைக் கருத்தில் கொண்டு தனிமைப்படுத்தப்பட்ட மின்மாற்றியை அகற்றிவிட்டு என்னிடம் ஒளி மூலம் இருந்தால் இப்போது இது தனிமைப்படுத்தப்பட்ட ஆப்டோ கேட் டிரைவாக மாறுகிறது சுற்றின் இந்த பகுதிக்கு ஒரு தனி பவர் சப்ளை தேவைப்படுகிறது இங்கு குறிப்பிடப்படும் இந்த கிரவுண்ட் மற்றும் இந்த கிரவுண்ட் தனித்தனியாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் எனவே இவை தனிமைப்படுத்தப்பட்ட சப்ளையாக இருந்தால் மட்டுமே இது செயல்படும் இதற்கு பதிலாக கேட் டிரைவை எளிமையாக்க வேண்டுமானால் குறிப்பாக குறை சக்தி சுற்றுக்கு NPN BJT க்கு பதிலாக PNP BJT ஐ மாற்றலாம் எனவே இந்த பகுதியை அழித்து அல்லது இந்த பகுதியை அகற்றி PNP BJT ஐ சேர்க்கலாம் இப்போது இது PNP என்பதால் எமிட்டர் vT உடன் இணைக்கப்பட்டுள்ளது vT ஆனது இந்த புள்ளி மற்றும் மறுமுனையில் மாறுபட்ட பொட்டன்ஷியல் அல்ல எனவே இந்த எமிட்டர் மற்றும் பேஸ் இப்போது இந்த டிரான்சிஸ்டரை டிரைவ் செய்ய பயன்படுத்தலாம் இப்போது எமிட்டர் மற்றும் பேஸ்ஸிற்கு இடையில் மின்தடையை இணைக்கலாம் பின்னர் கலெக்டர் மற்றும் மின்தடை இது போன்று இருக்கும் மற்றும் ஒரு NPN டிரான்சிஸ்டரின் பேஸ் மற்றும் கலெக்டரை இந்த முறையில் இணைக்கலாம் இங்கு PWM சிக்னலை Vb க்கு கொடுக்கலாம் எனவே அது மிகவும் எளிமையான பேஸ் டிரைவ் சுற்றாக அதே தரையுடன் இணைந்துள்ளது சிக்னலை கொடுக்கும் போது Vb உயர்வதை காணலாம் இந்த இரண்டு மின் தடைகளும் டிரான்சிஸ்டர் வழியாக போதுமான பேஸ் மின்னோட்டம் பாயுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த புள்ளி தரையுடன் இணைக்கப்பட்டதால் டிரான்சிஸ்டர் இயங்குகிறது மற்றும் மின்னோட்டம் ஆனது இந்த முறையில் பாயும் மேலும் இங்கு இவ்வாறு மின்னோட்டம் பாய்வதால் பேஸ் இன் வழியாகவும் மின்னோட்டம் பாயும் இது நேர்மறை இது எதிர்மறை மற்றும் 0 6 வோல்ட் உள்ளதால் இங்கு இந்த முறையில் மின்னோட்டம் பாய்வதை காணலாம் மேலும் மின்தடையின் இந்த இரண்டு மதிப்புகள் சரியாக வடிவமைக்கப் பட்டுள்ளதால் இந்த PNP டிரான்சிஸ்டர் இயங்குகிறது எனவே இது இயங்கும் இது குறையும் போது இந்த டிரான்சிஸ்டருக்கு பேஸ்டிரைவ் இருக்காது மேலும் இது அணைக்கப்படும் பேஸ் மின்னோட்டம் பாய்வதற்கான வாய்ப்பு இல்லை எனவே இது அணைக்கப்படும் ஆனால் இங்கே பேஸ் மின்னோட்டம் மறுசீரமைப்புக்கான வழி இருக்கும் எனவே இந்த வழியில் இந்த எளிய பேஸ் டிரைவ் சுற்று மிகக் குறைந்த சக்தி பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படலாம் ஏனென்றால் மிக அதிக சக்தி பயன்பாடுகள் மற்றும் சக்தி ஸ்விட்சிங் பயன்பாடுகளுக்கு PNP ஐ கண்டறிய முடியாது ஒரு MOSFET ஐ மாற்ற வேண்டுமானால் அதே கொள்கையுடன் கூடிய P சேனல் MOSFET ஐப் பயன்படுத்தலாம் சக்தி அதிகமானால் NPN டிரான்சிஸ்டர்களைப் பயன்படுத்தலாம் ஏனெனில் PNP டிரான்சிஸ்டர் மற்றும் P சேனல் MOSFET அதிக சக்திக்கு கிடைக்காது அவ்வாறான நிலையில் ஒரு எளிய பேஸ் அல்லது கேட் டிரைவ் சுற்று இருப்பதற்கு இன்னொரு எளிய வழி உள்ளது இந்த பகுதியை அழித்து அங்குள்ள பகுதியை இதனுடன் இணைத்து விடலாம் இங்குள்ள கிரவுண்டை அகற்றிவிட்டு ஒரு NPN டிரான்சிஸ்டரை இங்கே வைக்கலாம் அங்கு NPN டிரான்சிஸ்டர் அல்லது N சேனல் MOSFET ஐப் பயன்படுத்தலாம் இந்த டிரான்சிஸ்டரின் பேஸ் ஐ இவ்வாறு இயக்கலாம் மேலும் மைக்ரோகண்ட்ரோலரில் இருந்து வரும் PWM தொகுதி அல்லது ஒரு PWM IC யிலிருந்து வரும் PWM சிக்னலை Vb க்காக பெறலாம் இது ஒரு எளிய சுற்று மற்றும் R0 க்கு இடையே அவுட்புட்டை இவ்வாறு எடுக்கலாம் மேலும் எனவே இது லோடு பொட்டன்ஷியல் ஆகும் லோடு கிரவுண்ட் ஆனது சோர்ஸ் கிரவுண்டில் இருந்து வேறுபட்டது ஆகும் மேலும் இந்த விஷயத்தில் PV பேனல் தனித்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் இந்த சோர்ஸ் கிரவுண்ட்டும் லோடு கிரவுண்டும் ஒரே மாதிரியாக இருக்க தேவையில்லை இது வித்தியாசமாக இருக்கக்கூடும் எனவே லோடு ஆனது மிதவையாக இருப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறது எனவே செயல்பாடு எளிமையானது Vb உயரும்போது QP இயக்கப்படும் எனவே QP இயக்கப்படும் போது இது இங்கு தரையுடன் இணைக்கப்படும் மற்றும் இண்டக்டர் மின்தேக்கி லோடு வழியாக மின்னோட்டம் ஆனது தரைக்கு இவ்வாறு செல்கிறது மற்றும் இது குறையும்போது QP அணைக்கப்படும் இங்கே ஃப்ரீவீலிங் நடவடிக்கை மட்டுமே உள்ளது இது ஓபன் ஆகிறது எனவே பவர் சுவிட்சை இயக்க மற்றும் அணைக்க மிகவும் எளிமையான டிரைவ் சுற்றுக்கு இந்த செயல்பாட்டைப் பயன்படுத்தலாம் எளிய பேஸ் டிரைவ் சுற்று கொண்ட ஒரு எளிய சுற்று வரைபடத்தை இப்போது காணலாம் அதை நீங்கள் விரைவாக ரிக் செய்து ஆய்வகத்தில் செயல்படுத்தலாம் எனவே இது ஒரு முழுமையான சுற்று ஆகும் இதில் PV மாடுல் மின்தேக்கி C உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றின் இந்த பகுதிக்கு பவர் செல்கிறது சுற்றின் இந்த பகுதியை பார்க்கலாம் ஒரு PNP ஸ்விச்சை தொடர்ந்து பக் உள்ளது எனவே இது ஒரு பக் ரெகுலேட்டடு சுற்று மற்றும் இங்கே PNP யைப் பயன்படுத்தலாம் பின்னர் Q1Q2 ஐ டிரைவ் செய்ய R1 மற்றும் R2 ஐ பயன்படுத்தலாம் இந்த வகை பேஸ் டிரைவ் சுற்று பற்றி விவாதிக்கப்பட்டது பின்னர் PWM சிக்னல் ஒரு IC SG3 525 மூலம் வருகிறது இது ஒரு PWM IC ஆகும் இந்த இடத்தில் உள்ள மின்னழுத்தத்தை சரிசெய்வதன் மூலம் இங்கு வரும் சிக்னலின் டியூட்டி சைக்கிள் மற்றும் மின்னழுத்தத்தை அமைக்கலாம் இப்போது இங்கே ஒரு ஷட் டவுன் பின் உள்ளது இது சுற்றின் இந்த பகுதியிலிருந்து வருகிறது MCT2E ஆப்டோகப்லர் இங்கே நேர்கோட்டு பகுதியில் இயக்கப்படுகிறது இங்கு டபுள் பிரான்ச் டையோடு ரெசிஸ்டர் மற்றும் ஆப்டோகப்ளர் டையோடு ரெசிஸ்டர் உள்ளது இந்த இரண்டு மின் தடைகளும் அறியப்பட்டது எனவே இந்த ஆப்டோகப்ளர் டையோடு வழியாக பாயும் மின்னோட்டம் மொத்த மின்னோட்டத்தையும் அளவிடுகிறது மற்றும் அதை உணர்ந்து அதிக லோடுகளுக்கு எதிராக பாதுகாக்கவும் பயன்படுகிறது எனவே இந்த டையோடு மின்னோட்டத்துக்கு நேர்மறையாக லைட் எமிட் செய்யும் மற்றும் டிரான்சிஸ்டர் பகுதி ஒரு நேரியல் மாறி மின்தடை போல செயல்படும் இதைப் பொறுத்து இங்கே பொட்டன்ஷியல் மாறுபடும் மேலும் அதை உணர்ந்து மின்னோட்ட பாதுகாப்பு சுற்றாக பயன்படுத்தலாம் மற்றும் PWM IC ஐ நிறுத்துவதற்கு பயன்படுத்தலாம் எனவே இது ஒரு எளிய மிக எளிமையான சுற்று இதை ஆய்வகத்தில் எளிதாக செயல்படுத்தப்படலாம்